சென்ற வகுப்பில் நாம் செல் சுழற்சி பற்றியும் ஒரு செல் தன்னை செல் டிவிஷன் செயல்முறைக்கு தயார் செய்வதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறது என்பது பற்றியும் பார்த்தோம் இன்று நாம் செல் டிவிஷன் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த செயல்முறை இரண்டு வகையில் நிகழும் ஒன்று மைட்டாசிஸ் மற்றொன்று மியாசிஸ் இதை சிலர் மையாஸிஸ் என்றும் அழைப்பர் சரி இப்பொழுது நமது உயிரின் தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் பாலியல் அதாவது செக்ஸ்வல் இனப்பெருக்கம் மூலமாகவே நமது உயிர் ஆரம்பமாகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த செயல்முறையில் விந்துக்கள் மூலம் முட்டை அல்லது ஒவம் கருத்தரிக்கும் கருத்தரித்த பிறகு சைகோட் உருவாகும் சைகோட் எனப்படும் ஒரு செல் உயிரினத்தை கொண்டே நாம் அனைவரும் நமது வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறோம் இதன் பிறகு சுமார் ஒன்பது மாதங்களில் அந்த செல் பலமுறை நகல் எடுக்கப்பட்டு செல் டிவிஷன் செயல்முறையில் ஈடுபட்டு நன்கு வளர்ந்த குழந்தையாக பிறக்கிறோம் இதன்பிறகு வளர்ந்த பருவ நிலையை அடைகிறோம் இதில் மிகவும் புதிரான விஷயம் என்னவென்றால் நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை ஒரு செல்லில் இருந்து தொடங்கி பல பில்லியன் செல்கள் உடைய மனிதனாக மாறுகிறோம் இது எப்படி சாத்தியம் அதாவது ஒரு செல் தன்னைப் போன்றே இருக்கும் இரண்டு டாடர் செல்களை உருவாக்கும் செயல்முறை தான் மைட்டாசிஸ் இதைப் பற்றி தான் இன்று பார்க்கப் போகிறோம் இதில் மற்றொரு செயல்முறைதான் மியாசிஸ் இந்த மியாசிஸ் செயல்முறை இனப்பெருக்க உறுப்புகளில் மட்டுமே நடக்கும் அதாவது இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கும் செல்கள் ரிடக்க்ஷன் டிவிஷன் என்ற செயல்முறையில் ஈடுபட்டு கேமெட்களை உருவாக்கும் அதாவது விந்து மற்றும் கரு முட்டைகளை உருவாக்கும் இதில் பாதி எண்ணிக்கையான குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கும் இந்த மியாசிஸ் செயல்முறையை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்று மைட்டாசிஸ் பற்றி பார்க்கலாம் இந்த மைட்டாசிஸ் செயல்முறையின் முக்கியத்துவம் என்ன நான் சற்று முன்பு கூறியது போல இவைகள் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இங்கே நான் மனிதர்களை உதாரணமாக எடுத்திருக்கிறேன் இருப்பினும் யூகரியோடிக் உயிரினங்கள் அனைத்திற்கும் இது பொருந்தும் நமது உடம்பில் ஏதேனும் சரி செய்ய வேண்டும் என்றால் உதாரணத்திற்கு நீங்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டீர்கள் இதனால் உங்கள் தோலில் ஒரு காயம் ஏற்பட்டுள்ளது அதை சரி செய்ய வேண்டும் சில நாட்கள் கழித்து பார்த்தால் இந்த காயம் குணமாகி அதன்மேலே புதியதோல் உருவாகி இருக்கும் இந்த சரி செய்யும் செயல்முறை மைட்டாசிஸ் மூலமே சாத்தியம் ஆகிறது இதே போன்று நாம் அன்றாடம் வீட்டில் பார்க்கும் உயிரினங்களை எடுத்துக் கொண்டால் உதாரணத்திற்கு பல்லியை எடுத்துக் கொண்டால் அவைகளின் வெட்டப்பட்ட வால் எளிதில் வளர்ந்துவிடும் அதன் வாலில் இருக்கும் செல்கள் மிகவும் வேகமாக செல் டிவிஷன் செயல்முறையில் ஈடுபடுவதன் மூலம் இது சாத்தியமாகிறது இந்த செயல் முறையும் மைட்டாசிஸ் தான் ஆகையால் மைட்டாசிஸ் என்பது அடிப்படையில் செல் டிவிஷன் செயல்முறை தான் இவைகள் பழுதடைந்த உடல் பாகங்களை சரி செய்வதற்கும் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு உதவுவதிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது செல் டிவிஷன் செயல்முறையில் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் நடுவே இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால் மைட்டாசிஸ் செயல்முறையில் ஒரே மாதிரியான டாடர் செல்கள் உருவாகும் இதில் ஒரே எண்ணிக்கையில் குரோமோசோம்கள் இருக்கும் உதாரணத்திற்கு மனித செல்லில் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கிறது என்று நாம் அறிவோம் அதாவது 46 குரோமோசோம்கள் ஆக மைட்டாசிஸ் செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்தில் இறுதியிலும் 2 டாடர் செல்கள் உருவாகும் ஒவ்வொரு டாடர் செல்களிலும் 46 குரோமோசோம்கள் இருக்கும் இந்த மைட்டாசிஸ் செயல்முறை பொதுவாக நம் உடம்பில் இருக்கும் சோமடிக் செல்களில் அதாவது இனப்பெருக்க செயல்முறையில் ஈடுபடாத செல்களில் காணப்படும் கீழ்மட்ட யூகாரியோக்களில் ஏசெக்ஸுவல் இனப்பெருக்கத்திற்கு இந்த மைட்டாசிஸ் செயல்முறை தான் பொறுப்பாக இருக்கும் இதற்கு மாறாக மியாசிஸ் செயல்முறை மாறுபட்டதாக இருக்கும் மியாசிஸ் செயல்முறையும் ஒருவகையான செல் டிவிஷன் செயல்முறை தான் இருப்பினும் இதை ரிடக்க்ஷன் டிவிஷன் என்றும் கூறுவர் மியாசிஸ் செயல்முறைக்கு ஒரு செல் உட்படுத்தப்படும் பொழுது கேமெட்கள் எனப்படும் பாலின செல்கள் உருவாகும் இதில் பாதி எண்ணிக்கையான குரோமோசோம்கள் இருக்கும் கருப்பை அதாவது ஓவரியில் இருக்கும் செல்கள் 46 குரோமோசோம்களை கொண்டு தொடங்கும் ஆனால் மியாசிஸ் செயல்முறையின் இறுதியில் உருவாகும் கரு முட்டையில் பாதி அளவிலான குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கும் இதுவே மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செயல்முறைக்கு நடுவே இருக்கும் வித்தியாசம் மியாசிஸ் பற்றி கூறும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்துவேன் அதாவது இவைகள் செக்ஸ்வல் இனப்பெருக்க செயல்முறையில் முக்கிய பங்கு வகிப்பதுடன் மாற்றங்களை தூண்டுவதற்கும் இவைகள் உதவுகிறது மியாசிஸ் பற்றி பார்க்கும் வகுப்பில் இதை விரிவாகக் கூறுகிறேன் சரி இப்பொழுது மைட்டாசிஸ்க்கு வருவோம் மைட்டாசிஸ் செயல்முறையை பார்ப்பதற்கு முன்னதாக நமது குரோமோசோம்கள் எவ்வாறு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் நமது மரபணு பொருள் டிஎன்ஏ வில் பொதிந்து இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த டிஎன்ஏ வின் ஒற்றை இழையை பிரித்து பார்த்தால் அவைகள் மிகவும் நீளமாக இருக்கும் ஹிஸ்டோன் எனப்படும் புரதங்களை சுற்றி பல மடிப்புகளில் இவைகள் பேக் செய்யப்பட்டு இருக்கும் ஆக இந்த டிஎன்ஏ ஹிஸ்டோனை சுற்றி இருப்பதன் மூலம் க்ரோமாட்டின் உருவாகிறது இந்த க்ரோமாட்டின் மேலும் மடிக்கப்பட்டு மடிக்கப்பட்டு மிகவும் கச்சிதமான அமைப்பாக மாறுகிறது இதை தான் குரோமோசோம் என்று கூறுகிறோம் பொதுவாக இன்டர்பேஸ் மற்றும் டிஎன்ஏ உருவாக்கும் செயல் முறையில் ஈடுபடும் செல்லில் இந்த கிரோமடின் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும் ஆனால் செல் டிவிஷன் செயல்முறைக்கு முன்னதாக இந்த கிரோமடின் மேலும் அழுத்தப்பட்டு குரோமோசோம் ஆக மாறுகிறது இங்கு இரண்டு சொற்கள் மிகவும் குழப்பமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஒவ்வொரு குரோமோசோமும் நன்கு அழுத்தப்பட்ட கிரோமடின் தொகுப்புகள் இந்த குரோமோசோம்கள் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறையில் ஈடுபட்ட பிறகு தன்னைப் போன்ற ஒரு நகலை உருவாக்கும் ஏனென்றால் இதுவே டிஎன்ஏ டுப்ளிகேஷன் அல்லது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல் முறையின் நோக்கம் இது பொதுவாக செல் சுழற்சியின் S ஃபேஸ் இல் நடக்கும் இப்படி உருவாக்கப்பட்ட நகலும் பேரன்ட் குரோமோசோமில் தான் இணைந்திருக்கும் சென்ட்ரோமர் எனப்படும் ஒரு மத்திய அமைப்பின் மூலம் இந்த இணைப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த நகல் அனைத்தும் சிஸ்டர் கிரோமடிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இவைகள் அனைத்தும் S ஃபேஸ் இல் நிகழும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை மூலம் நகல் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ தான் இவைகள் இன்னும் அந்த மத்திய புள்ளியான சென்ட்ரோமரில் இணைந்து இருக்கின்றன இந்த சென்ட்ரோமரை சுற்றியும் சில வகையைச் சார்ந்த புரதங்கள் சுற்றி இருக்கும் இதைத்தான் இந்த படத்தில் ஒரு ஒளிவட்டம் ஆக காண்பித்திருக்கிறார்கள் இதைத்தான் கைநெட்டோகோர் என்று கூறுவர் இதைப்பற்றி தெளிவாக நான் பின்பு கூறுகிறேன் இப்போதைக்கு இது சென்ட்ரோமரை சுற்றி இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்தப் புரத காம்ப்ளக்ஸ் தான் செல் டிவிஷன் செயல்முறையின் பொழுது குரோமோசோம்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எனப்படும் ஒரு முக்கியமான அமைப்புடன் இணைவதற்கு உதவுகிறது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்றால் என்ன இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்பது சென்ட்ரோசோம்ஸ் எனப்படும் ஒருவகையான அமைப்பை கொண்டு உருவாகி இருக்கும் விலங்குகளின் செல்களைப் பார்த்தால் அவைகளிடம் இருக்கும் ஒவ்வொரு செல்லின் போலார் முனையில் சென்ட்ரோசோம் எனப்படும் இந்த அமைப்பு இருக்கும் இவைகள் சென்ட்ரியோல்ஸ் ஆல் உருவாகியிருக்கும் இந்த சென்ட்ரியோல்ஸ் கட்டமைப்பு ஒன்றுடன் ஒன்று செங்குத்தாக அமைந்து இருக்கும் இந்த சென்ட்ரோசோம் நீட்டிப்பதன் மூலம் இங்கிருந்து உருவாக்குவதுதான் மைக்ரோட்யூபில்ஸ் செல்லின் கட்டமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மைக்ரோட்யூபில்ஸ் பற்றி பார்த்தோம் ஆகையால் இவைகள் அனைத்தும் மைக்ரோட்யூபில்ஸ் எனப்படும் நீட்டிப்பான கட்டமைப்பை உருவாக்குகிறது இதன்பிறகு இவைகள் ஒரு சுழல் வடிவில் அல்லது ஒரு கூண்டு வடிவிலான அமைப்பாக இந்த மைக்ரோட்யூபில் ஃபைபர்ஸ் மாறுகிறது குரோமோசோம்கள் எப்படி பிரிகிறது என்பதைப் பற்றி பார்க்கும் பொழுது இதைப்பற்றி மேலும் கூறுகிறேன் இந்த படத்தில் இருக்கும் விலங்குகளின் செல்லில் இதுதான் சென்ட்ரியோல்ஸ் தாவரங்களில் இது இருக்காது அதற்காக தாவரங்களில் இந்த சுழல் வடிவு உருவாகாது என்று அர்த்தமில்லை மைக்ரோட்யூபில்ஸ் கொண்டு இந்த சுழல் வடிவு உருவாகும் ஏனென்றால் சில மைக்ரோட்யூபில்ஸ் மற்றும் பிலமன்ட்கள் நியூக்ளியர் என்வலப்பிற்கு வெளியே நீண்டு இருக்கும் அதே சமயம் சில பிலமன்ட்கள் பிளாஸ்மா மெம்பிரன் இன் உட்பகுதி அல்லது வெளிப்பகுதியில் இருந்து தொடங்குவதற்கு பதிலாக கார்டெக்ஸ் அல்லது கார்டிகள் ஆக்டின் எனப்படும் அமைப்பிலிருந்து தொடங்கும் இந்த ட்யூபில்ஸ் செல் டிவிஷன் செயல்முறையின் பொழுது என்ன செய்யும் என்றால் முதலில் சென்ட்ரோசோம் தங்களை நகல் எடுக்கும் இதில் ஒன்று செல்லின் மறுபக்கத்தை சென்று அடையும் செல்லின் மறுபக்கத்தை அடைந்தபிறகு அவைகளும் ஃபைபர்ஸ் அல்லது மைக்ரோட்யூபில்ஸ்களை உருவாக்கும் இந்த சென்ட்ரோசோமும் மைக்ரோட்யூபில்ஸ்களை உருவாக்கும் இதன் மூலம் கூண்டு அல்லது வலை போன்ற ஒரு அமைப்பு உருவாகும் இதைத்தான் மைக்ரோ ட்யூபுல் ஃபைபர்ஸ்களால் உருவான கூண்டு போன்ற வலை அமைப்பு என்று நான் கூறுவேன் குரோமோசோம்களின் பிரியும் செயல்முறை பற்றி பார்க்கும் பொழுது இதை பற்றி தெளிவாக கூறுகிறேன் இங்கே இரண்டு விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக இன்டர்பேஸ் செயல்முறைக்கு பிறகு அல்லது இன்டர்பேஸ் செயல்முறையின் போது நடக்கக் கூடிய முக்கியமான நிகழ்வு தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை நிகழ்ந்த பிறகு க்ரோமோசோம்கள் தங்களை நகல் எடுக்கும் நகல் எடுக்கப்பட்ட குரோமோசோம் முன்பு இருக்கும் குரோமோசோம் உடன் இணைந்து இருக்கும் இந்த இணைந்து இருக்கும் இடத்தை தான் சென்ட்ரோமர் என்று கூறுவர் இதில் இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோம்களையும் சிஸ்டர் க்ரோமாடிட்ஸ் என்று அழைப்பர் இதனுடன் சேர்ந்து இந்த சென்ட்ரோமரை சுற்றி ஒரு புரத கூட்டம் இருக்கும் இதைப் பார்ப்பதற்கு புரதங்களால் உருவான ஒரு பூச்சு போல இருக்கும் இதைத்தான் கைநெட்டோகோர் என்று அழைப்பர் குரோமோசோம்கள் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்களுடன் இணைய வேண்டுமென்றால் இந்த கைநெட்டோகோர் மிகவும் அவசியம் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எவ்வாறு உருவாகி இருக்கிறது விலங்குகளின் செல்களில் இவைகள் சென்ட்ரியோல்ஸ் மூலம் உருவாகி சென்ட்ரோசோம் ஆக அமைந்திருக்கிறது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மைக்ரோட்யூபில்ஸ்களால் உருவாகி இருக்கும் இவைகள் செல்லின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை நீண்டிருக்கும் இதனால் இவைகள் கூண்டு போன்ற ஒரு அமைப்பைப் போல இருக்கும் குரோமோசோம்களின் பிரியும் செயல்முறை பற்றி பார்க்கும் பொழுது இதை பற்றி தெளிவாக கூறுகிறேன் மைட்டாசிஸ் என்றால் என்ன நான் முன்பு கூறியது போலவே இந்த செயல்முறையில் ஒரு செல் தன்னைப் போலவே இருக்கும் இரண்டு டாடர் செல்களை உருவாக்கும் செல் தன்னிடம் இருக்கும் அனைத்து குரோமோசோம்களையும் சரியாக நகலெடுக்கும் செயல்முறை தான் இது இது வளர்ச்சிக்கும் குணப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான செயல் முறை இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதில் உருவாகும் டாடர் செல்களிலும் அதே அளவிலான குரோமோசோம்கள் இருக்கும் அதாவது ஒரு செல் 46 குரோமோசோம்களுடன் இந்த செயல்முறையில் ஈடுபட்டால் இதன் மூலம் கிடைக்கும் இரண்டு டாடர் செல்களிலும் இதே அளவிலான 46 குரோமோசோம்கள் இருக்கும் செல் சுழற்சி செயல்முறையின் பொழுது ஒரு செல் அதிகப்படியான நேரத்தை இன்டர்பேஸ் கட்டத்தில் செலவிடும் இந்த இன்டர்பேஸ் கட்டம் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்தக் கட்டத்தில்தான் செல்கள் அளவின் அடிப்படையில் வளரும் மேலும் தங்கள் உறுப்புகளை நகல் எடுக்கும் இதன்பிறகு S ஃபேசில் டிஎன்ஏ நகலெடுக்கும் செயல்முறை நிகழும் இதன்பிறகு G2 ஃபேசில் டிஎன்ஏ சரியாக நகலெடுத்து இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறையில் எந்த வகையான பிழையும் ஏற்படவில்லை என்பதையும் உறுதி செய்யும் ஏதேனும் பிழை இருந்தால் டிஎன்ஏ வை பழுது பார்க்கும் செயல் முறை நடக்கும் செல் டிவிஷன் செயல்முறை நடப்பதற்கு தேவையான ஹிஸ்டோன்ஸ் புரதங்கள் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்யும் G2 ஃபேசின் இறுதியில் செல் மைட்டாசிஸ் செயல்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே அந்த செயல்முறைக்கு அனைத்தும் உறுதியாக மற்றும் தயாராக உள்ளதா என்பதை உறுதி செய்யும் ஆக இந்த மைட்டாசிஸ் செயல்முறை என்றால் என்ன இதில் பிளவு எவ்வாறு நடக்கிறது இன்டர்பேஸ் கட்டத்திற்கு அடுத்ததாக இந்த மைட்டாசிஸ் செயல் முறை நிகழும் அதாவது இதற்கு முன்னதாக உள்ள அனைத்து செயல் முறைகளும் சோதனைக்கு உட்படுத்திய பிறகு மைட்டாசிஸ் செயல்முறைக்கு அனைத்தும் சீராக உள்ளது என்பதை செல் உறுதி செய்த பிறகு இது நிகழும் இந்த மைட்டாசிஸ் செயல்முறை நான்கு முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் முதலாவதாக புரோஃபேஸ் நான் முன்பே கூறினேன் ப்ரோ என்றால் முன்பு என்று அர்த்தம் ஆகையால் இந்த புரோஃபேசை முதல் கட்டம் என்று எடுத்துக் கொள்ளலாம் இதன் பிறகு மெடாஃபேஸ் அனாஃபேஸ் மற்றும் டெலோஃபேஸ் நிகழும் இந்தக் கட்டங்கள் அனைத்தும் எப்படி நிகழும் என்பதை இங்கு இருக்கும் படத்தில் காணலாம் புரோஃபேஸ் கட்டத்தில் என்ன நடக்கிறது இப்போது இன்டர்பேஸ் செயல்முறை நிகழ்ந்து விட்டது டிஎன்ஏ தங்களை நகல் எடுத்து விட்டது செல் டிவிஷன் செயல்முறை நடப்பதற்கு தேவையான ஹிஸ்டோன்ஸ் புரதங்கள் இருக்கிறது ஆகையால் நியூக்ளியஸ் பிளவுபடுவதற்கு தயாராக உள்ளது நான் முன்பு கூறியதைப் போலவே சென்ட்ரோசோமும் ஏற்கனவே நகல் எடுத்து விட்டது நகல் எடுக்கப்பட்ட மற்றொரு சென்ட்ரோசோம் செல்லின் மற்றொரு முனைக்குச் சென்று விட்டது க்ரோமாட்டின் மற்றும் நகல் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ வை தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் நகல் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சுருங்கத் தொடங்கி ஒரு சீரான அமைப்பாக மாறும் இதைத்தான் குரோமோசோம்ஸ் என்று அழைக்கிறோம் இதில் ஒவ்வொரு குரோமோசோமிலும் 2 சிஸ்டர் க்ரோமாடிட்ஸ் இருப்பதை நீங்கள் காணலாம் இவைகள் சென்ட்ரோமர்ரினால் இணைந்திருக்கும் மேலும் இந்த புரோஃபேஸ் கட்டத்தில் நகல் எடுக்கப்பட்ட சென்ட்ரோமர் மைக்ரோ ட்யூபுல் பிலமன்ட்கலின் உதவியோடு ஸ்பிண்டில் ஃபைபர் ஐ உருவாக்கத் தொடங்கும் இவைகள் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கம் வரை நீண்டிருக்கும் அதேசமயம் நியூக்ளியர் என்வலப் மறைய தொடங்கும் ரைபோசோம்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் இடமான நியூக்ளியோலஸ்சும் மறையத் தொடங்கும் ஆக நியூக்ளியர் என்வலப் மறையும் அதே நேரத்தில் சைட்டோபிளாசம் நியூக்ளியர் கலவையின் உள்ளே சூழல் அமைப்பு முழுமையாக உருவாகத் தொடங்கும் மேலும் குரோமோசோம்கள் சுருங்கி அடுத்த கட்டத்திற்கு தயாராக இருக்கும் அடுத்த கட்டம்தான் என்ன அடுத்த கட்டத்தில் குரோமோசோம்கள் தங்களை சுழல் வடிவில் சீராக அமைத்துக் கொள்ளும் இந்த செயல் புரோஃபேஸ் மற்றும் மெடாஃபேஸ் கட்டத்திற்கு நடுவே நிகழும் இந்த இரண்டு கட்டத்திற்கு நடுவே ஒரு இடைநிலை கட்டம் இருக்கிறது இதை புரோ மெடாஃபேஸ் என்றும் அழைப்பர் இந்த புரோ மெடாஃபேஸ் கட்டத்தில் குரோமோசோம்கள் தங்களை சீராக அமைக்க தொடங்குவதுடன் அவைகள் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்ளும் இவைகள் எவ்வாறு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்கிறது நான் முன்பு கூறியது போலவே கைநெட்டோகோர் என்ற அமைப்பின் உதவியுடன் இந்த இணைப்பு ஏற்படுகிறது இதைத்தான் இந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் ஆகையால் இந்த கைநெட்டோகோர் அமைப்பின் மூலம் குரோமோசோம்கள் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்கின்றன இந்த மெடாஃபேஸ் கட்டத்தில் இந்த குரோமோசோம்கள் செல்லின் பூமத்திய ரேகையில் சீராக அமைய தொடங்கும் அதாவது இந்த மெடாஃபேஸ் கட்டத்தில் குரோமோசோம்கள் செல்லின் மத்திய பகுதிக்கு செல்ல தொடங்கும் இங்கே M என்றால் மிடில் ஆக மெடாஃபேஸ் கட்டத்தில் இந்த சுருங்கிய குரோமோசோம்கள் செல்லின் பூமத்திய ரேகையில் சீராக அமைய தொடங்கும் இந்த ஒவ்வொரு குரோமோசோமும் கைநெட்டோகோர் அமைப்பின் மூலம் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்ளும் இதன் பிறகு வருவது தான் மூன்றாவது கட்டம் அனாஃபேஸ் இந்த அனாஃபேஸ் கட்டத்தில் சுழல் அமைப்பில் இணைந்திருக்கும் குரோமோசோம்கள் அதாவது செல்லின் பூமத்திய ரேகையில் சீராக அமைந்திருக்கும் குரோமோசோம்கள் அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர்சில் இருக்கும் மைக்ரோட்யூபில்ஸ் வெவ்வேறு திசையில் தங்களை இழுக்கத் தொடங்கும் இந்த இரண்டு ஸ்பிண்டில் அமைப்பிற்கு நடுவே நடப்பது ஒரு இழு பறி சண்டையைப் போன்றது இதன் விளைவாக இரண்டு சிஸ்டர் க்ரோமாடிட்ஸ் பிரிய தொடங்கும் இந்த படத்தில் இருப்பது போல ஒன்று ஒரு பக்கமும் மற்றொன்று வேறு பக்கமும் இழுக்கப்படும் ஆகையால் இந்த அனாஃபேஸ் கட்டத்தில் இணைந்திருக்கும் குரோமோசோம்கள் அல்லது சிஸ்டர் க்ரோமாடிட்ஸ் பிரிக்கப்படும் இதன்பிறகு டெலோஃபேஸ் கட்டத்திற்கு வரும் பொழுது குரோமோசோம்கள் பிரிந்து காணப்படும் இவைகள் செல்லின் வெவ்வேறு முனையை அடைந்து இருக்கும் இந்தக் கட்டத்தில் நியூக்ளியர் என்வலப் மற்றும் நியூக்ளியோலஸ்சும் மறுபடியும் தென்படத் தொடங்கும் அல்லது உருவாகத் தொடங்கும் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் ஒற்றைச் செல்லுடன் புரோஃபேஸ் கட்டத்தில் இந்த செயல்முறை தொடங்கும் இங்கே முதலில் சென்ட்ரியோல்ஸ் மறுபக்கத்திற்கு நகரும் நியூக்ளியர் என்வலப் மறைய தொடங்கும் குரோமோசோம்கள் சுருங்கும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாகும் இந்த புரோஃபேஸ் கட்டத்தைத் தொடர்ந்து புரோ மெடாஃபேஸ் என்ற கட்டத்தில் குரோமோசோம்கள் ஸ்பிண்டில் ஃபைபர்களுடன் இணைய தொடங்கும் அடுத்த கட்டமான மெடாஃபேஸ் ஐ செல் அடையும் பொழுது குரோமோசோம்கள் தங்களை சீராக செல்லின் பூமத்திய ரேகையில் அமைப்பதுடன் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்ளும் கைநெட்டோகோர் என்ற அமைப்பின் உதவியுடன் இந்த இணைப்பு ஏற்படுகிறது இதன் பிறகு அனாஃபேஸ் இந்தக் கட்டத்தில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சுருங்கத் தொடங்கும் க்ரோமோசோம்கள் தங்களை வெவ்வேறு திசையில் இழுக்கத் தொடங்கும் இதை எளிதில் நினைவு கொள்வதற்கு A என்றால் அபார்ட் அதாவது குரோமோசோம்கள் நகர்வது இறுதியாக குரோமோசோம்கள் வெவ்வேறு முனையை அடைந்த பிறகு இந்தப் பிரிந்த குரோமோசோம்கள் புதிதாக உருவாகிய நியூக்ளியர் என்வலப்பால் தங்களை மூடிக் கொள்ளும் டெலோஃபேஸ் கட்டத்தின் இறுதியில் 2 டாடர் நியூகிளியை கிடைக்கும் இந்த இரண்டு டாடர் நியூகிளியை உள்ளே ஒரே அளவிலான குரோமோசோம்கள் இருக்கும் இந்த குரோமோசோம்கள் விரிந்து க்ரோமாட்டின் ஆக உருவாகும் இந்தப்படத்தில் செல்களில் இருக்கும் பிற உறுப்புகளை காண்பிக்கவில்லை இருப்பினும் செல் உறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா கோல்கி காம்ப்ளக்ஸ் போன்றவைகளும் சமமான அளவில் பிரித்துக் கொடுக்கப் பட்டிருக்கும் சென்ட்ரியோல்ஸ்கலின் ஒரு கூட்டம் ஒருபக்கமும் மற்றொரு கூட்டம் வேறு பக்கமும் நகரும் இதனால் இறுதியாக நமக்கு கிடைப்பது 2 நியூகிளியை கொண்ட ஒரு செல் அல்லது இரண்டு டாடர் நியூகிளியை இப்பொழுது இந்த செல் இரண்டாகப் பிளவு பட வேண்டும் டாடர் நியூகிளியை உருவாகிய பிறகு செல்லின் மத்தியில் சுருங்கத் தொடங்கும் இதற்கு பிளாஸ்மா மெம்பரேனின் திரவத் தன்மை உதவியாக இருக்கிறது இந்த பிளவின் காரணமாக பள்ளம் ஏற்படும் இதைத்தான் க்ளீவேஜ் பரோ என்று கூறுவர் டாடர் நியூகிளியை செல்லின் வெவ்வேறு பக்கம் சென்ற உடன் இந்தப் பிளவு மற்றும் பள்ளம் ஏற்படும் இதன்பிறகு சைட்டோபிளாசம் பிளவுபடும் இதன்பிறகு செல் 2 டாடர் செல்களாக மாறும் சைட்டோபிளாசம் பிளவுபடும் இந்த செயல்முறையை தான் சைட்டோகைனசிஸ் என்று கூறுவர் ஆக செல் டிவிஷன் செயல்முறையில் இரண்டு நிகழ்வுகள் இருக்கின்றன ஒன்று மைடாடிக் ஃபேஸ் மற்றொன்று சைட்டோகைனசிஸ் இப்பொழுது இந்த மைட்டாசிஸ் என்பதும் ஒரு கட்டம்தான் இதை கார்யோகைனசிஸ் என்றும் கூறுவர் இந்த மைட்டாசிஸ் செயல்முறையில் தான் டிஎன்ஏ பிரிவதன் மூலம் 2 டாடர் நியூகிளியை உருவாகும் 2 டாடர் நியூகிளியை உருவாகிய பிறகு சைட்டோபிளாசம் பிளவுபடும் இது சைட்டோகைனசிஸ் செயல்முறைக்கு வழிவகுக்கும் இப்பொழுது தாவரங்களின் செல்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அது என்னவென்றால் தாவரங்களின் செல்களை சுற்றி ஒரு கடினமான அமைப்பு இருக்கிறது இதைத்தான் செல் சுவர் அல்லது செல் வால் என்று அழைக்கிறோம் பிளாஸ்மா மெம்பிரேன் உடன் சேர்ந்து தாவரங்களின் செல்களில் ஒரு வெளிப்புற அமைப்பு இருக்கும் இது செலுலோஸ் ஆல் உருவாகி இருக்கும் இதைத்தான் செல் சுவர் அல்லது செல் வால் என்று அழைக்கிறோம் ஆகையால் தாவரங்களில் செல்களால் இந்த பிளவு பள்ளத்தை ஏற்படுத்துவது அவ்வளவு சுலபம் கிடையாது எனவே இதற்கு பதிலாக என்ன நடக்கும் என்றால் தாவரங்களின் செல்களில் டாடர் நியூகிளியை பிரிந்து செல்லின் மத்தியில் இருந்து வெவ்வேறு பக்கம் விலக்கப்பட்ட பிறகு இந்த செல் சுவற்றிற்கு புதிய அடித்தளம் அமைக்கப்படும் இதுதான் செல் பிளேட் இந்த செல் பிளேட்டிற்கு தேவையான கூறுகள் தாவரங்களின் செல்களில் இருக்கும் கால்கி வெஸிக்கில்ஸ் போன்ற உறுப்புகளில் இருந்து வரும் விலங்குகளின் செல்களில் நடக்கும் சைட்டோகைனசிஸ் செயல்முறையை தாவரங்களின் செல்களில் காணமுடியாது இதற்கு பதிலாக டாடர் நியூகிளியை பிரிக்கப்பட்ட பிறகு செல்லின் மத்தியில் செல் பிளேட் உருவாகத் தொடங்கும் இதன்பிறகு இவைகள் செல்லில் இருக்கும் செல் வாலை அடையும் வரை வளர தொடங்கும் இதன்மூலம் இரண்டு டாடர் செல்கள் உருவாகும் இந்த செயல்முறையின் பொழுது பேரன்ட் செல்லில் எத்தனை குரோமோசோம்கள் இருந்ததோ அதே அளவிலான குரோமோசோம்கள் ஒவ்வொரு டாடர் செல்லிலும் இருக்கும் ஆக இன்று நாம் என்ன கற்றோம் என்றால் மைட்டாசிஸ் என்பது செல் டிவிஷனின் ஒரு செயல்முறை இது செல்லின் வளர்ச்சிக்கும் அதை பழுது பார்ப்பதற்கும் உதவுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது செல் டிவிஷனின் இந்த வகையில் டாடர் செல்களுக்கு கடத்தப்படும் குரோமோசோம்களின் அளவு சமமாகவே இருக்கும் உதாரணத்திற்கு மனிதர்களை எடுத்துக் கொண்டால் 46 குரோமோசோம்களுடன் தொடங்குவதினால் நமது சொமாடிக் செல்களில் அதாவது டாடர் செல்களில் 46 குரோமோசோம்கள் இருக்கும் மேலும் இந்த மைட்டாசிஸ் செயல்முறையில் செல்கள் நான்கு வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்லும் அதாவது புரோஃபேஸ் மெடாஃபேஸ் அனாஃபேஸ் மற்றும் டெலோஃபேஸ் குரோமோசோம்களை சமமாக பிரிப்பதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் குரோமோசோம்களின் செல்லின் பூமத்திய ரேகையில் சீராக அமைய கூடிய தன்மை தான் இதுமட்டுமல்லாமல் கைநெட்டோகோரின் உதவியால் தங்களை ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உடன் இணைத்துக் கொள்வது நாளும் இது சாத்தியமாகிறது இதனால் ஸ்பிண்டில் ஃபைபர்சின் இரு முனைகளுக்கு நடுவே இழுபறி நிலை நிகழும் இதன் காரணமாக குரோமோசோம்கள் வெவ்வேறு திசையில் இழுக்கப்படும் சிஸ்டர் க்ரோமாடிட்ஸ் வெவ்வேறு திசையில் நகர்வதினால் டாடர் நியூகிளியை உருவாகும் இந்த உருவாக்கத்தை தொடர்ந்து சைட்டோகைனசிஸ் செயல்முறை நிகழும் இங்கேதான் சைட்டோபிளாசம் பிளவுபடும் அதே சமயம் தாவரங்களின் செல்களில் செல் பிளேட் உருவாகும் இந்த வகுப்பில் நாம் கற்ற அனைத்தையும் அனிமேஷன் முறையில் பார்க்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் யூட்யூபில் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கவும் இதனுடன் சேர்ந்து கிளேன் வோல்கென்பெல்டின் ஒரு வேடிக்கையான பாடல் இருக்கிறது அதையும் பாருங்கள் அடுத்த வகுப்பில் மியாசிஸ் பற்றி பார்க்கலாம்